கொத்து கட்டமைப்புகளின் வடிவமைப்பு என்ற பாடத்தின் முதல் விரிவுரைக்கு வரவேற்கிறோம் இந்த வார விரிவுரையில் கட்டுமானப் பொருளாக கொத்தை எடுத்துக்கொள்வோம் பழைய காலங்களிலிருந்து இப்போது வரை கட்டுமானத் தீர்வாக கொத்து பயன்படுத்துவதை ஆராய்வோம் இந்த கட்டத்தில் கொத்துகளின் இன்றைய பயன்பாடு மற்றும் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படும் கட்டமைப்புக் கொத்துகள் பயன்படுத்தப்படும் தரநிலைகள் அல்லது கோடல் கட்டமைப்பு அல்லது நெறிமுறை கட்டமைப்பைப் பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் கொத்து உபயோகத்தைப் பொருத்தவரையில் நம் நாட்டில் விதிமுறை கட்டமைப்புகள் உள்ளன ஒரு சில சமயங்களில் கொத்து என்ற சொல் மிகவும் தளர்வாகப் பயன்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை நீங்கள் சொல்லத் தொடங்குவீர்கள் கொத்து என்ற வார்த்தையானது மிகப்பெரும்பான்மையைக் குறிக்கலாம் இது கட்டமைப்பு கட்டுமானப் பொருட்கள் மற்றும் அமைப்புகளின் மிகப் பெரிய தொகுப்பு ஆகும் எனவே அவை வெயிலில் உலர்த்தப்படாத செங்கற்கள் முதல் கல் கொத்து வரை மாறுபடும் மேலும் இன்றைய சூழலில் சிமென்ட் கட்டைகள் அல்லது காற்றோட்டமான ஆட்டோகிளேவ் பிளாக்குகள் ஃப்ளை ஆஷ் செங்கல்கள் மற்றும் பல நவீன பொருட்கள் உள்ளன எனவே உங்களிடம் முழு தொகுப்பும் உள்ளது இது பல்வேறு வகையான கலவைகளுடன் பயன்படுத்தப்படலாம் இது பல்வேறு வகையான கொத்துகளுக்கு வழிவகுக்கிறது இது கலவை இல்லாமல் கூட பயன்படுத்தப்படலாம் மற்றும் நாங்கள் அதை உலர் அடுக்கு கொத்து என்று குறிப்பிடுகிறோம் இன்று வெற்று செங்கல் கட்டுமானம் என்று அழைக்கப்படும் கொத்துகளின் முழு தொகுப்பும் எங்களிடம் உள்ளது இது பெரும்பாலும் வலுவூட்டப்படுகிறது சில சமயங்களில் வலுவூட்டப்படவில்லை எனவே கட்டமைப்பு அலகுகள் மற்றும் கலவை தேர்வு ஆகியவற்றின் கலவையுடன் நீங்கள் கொத்து என வகைப்படுத்தும் பல்வேறு வகையான அமைப்புகளைப் பெறலாம் அவற்றை வலுப்படுத்துங்கள் நீங்கள் கொத்துகளை வலுப்படுத்துவீர்கள் இல்லையெனில் நாங்கள் அவற்றை வலுவூட்டப்படாத கொத்து என்று குறிப்பிடுகிறோம் எனவே இந்த முழு ஸ்பெக்ட்ரம் உள்ளது மற்றும் எங்கள் பாடத்தில் நாங்கள் மிகவும் முறையான மிக சமீபத்திய நவீன கொத்து கட்டுமானங்களைக் கையாளப் போகிறோம் அங்கு கட்டுமானத்திற்காக சிமென்ட் தொகுதிகள் பயன்படுத்தப்படுகின்றன வெற்று கான்கிரீட் தொகுதிகள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன அல்லது திடமான சுடப்பட்ட களிமண் செங்கற்கள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன எனவே நாங்கள் வலுவூட்டப்பட்ட கொத்து வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவோம் அங்கு நான் வலியுறுத்துவது போல் இன்று நாட்டில் உள்ள கோடல் கட்டமைப்பில் வலுவூட்டப்படாத கொத்து என்பது பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டமைப்பு அச்சுக்கலையாகக் காணப்படவில்லை எனவே கொத்து வலுவூட்டலை நோக்கி நகர்கிறோம் எனவே முக்கியமாக எங்கள் பாடத்திட்டமானது கொத்து கட்டமைப்புகளை குறிப்பாக வலுவூட்டப்பட்ட கொத்து கட்டமைப்புகளை அதில் செயல்படும் ஆற்றல்களின் கலவையை எவ்வாறு வடிவமைப்பது என்பதில் கவனம் செலுத்தும் எனவே கொத்து எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது மற்றும் கடந்த காலத்தில் அது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான ஒரு முன்னோக்கை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் இன்றைய வகுப்பை நான் தொடங்குகிறேன் ஆனால் அது கொத்துகளின் பலம் மற்றும் பலவீனம் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதன் மூலம் தெளிவாகிறது மேலும் நான் கொத்து வேலைகளைப் பற்றி பேசும்போது நான் இப்போது அசெம்பிளி பற்றி பேசுகிறேன் யூனிட் மற்றும் சில கலவை கலவையாக செயல்படுவது எனவே கொத்து எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை வரலாற்று ரீதியாக ஒருவர் ஆய்வு செய்தால் இது சுருக்கத்தில் சிறந்த மெட்டிரியல் என்று தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகிறது நீங்கள் கல் தொகுதிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் கல் 200 MPa வரை அழுத்த வலிமையைக் கொண்டிருக்கலாம் கிரானைட் 70 MPa முதல் 200 MPa வரை செல்லும் வரம்பைக் கொண்டுள்ளது நீங்கள் ஒரு முழு கட்டமைப்பை உருவாக்க கட்டிடக் கல்லைப் பயன்படுத்தினால் சுருக்க வலிமை நன்றாக இருக்கும் என்று நீங்கள் உத்தரவாதம் அளிக்கலாம் நீங்கள் அதை ஒற்றைக்கல் ஆக்கினால் நீங்கள் கிரானைட் சுருக்க வலிமையைப் பெறுவீர்கள் நீங்கள் சிறிய தொகுதிகள் மற்றும் கலவை வைத்திருந்தால் நீங்கள் சுருக்க வலிமையை கட்டுப்படுத்தப் போகிறீர்கள் இது கொத்துகளின் அழுத்த வலிமையை எவ்வாறு கட்டுப்படுத்தப் போகிறது என்பதை இன்னும் சில நாட்களில் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இருப்பினும் நீங்கள் அழுத்தத்தில் வலுவான ஒரு பொருளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்ற உண்மையைப் பொறுத்தவரை இது சுருக்கத்தில் வலுவான ஒரு மெட்டிரியல் என்பதை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் இப்போது வரலாற்றின் சான்றுகள் இது வளைவுகளில் பரவலாகப் பயன்படுத்தப்பட்டது என்று நமக்குச் சொல்கிறது கடந்த காலத்தில் மிகப் பெரிய கட்டுமானங்கள் வளைவுகளின் கட்டமைப்பு அச்சுக்கலையில் கட்டப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க கொத்து கட்டுமானங்களில் வளைவுகளின் பயன்பாடு மேலோங்கி அல்லது பரவலாக உள்ளது ஏனெனில் ஒரு வளைவு சுருக்கத்தில் நன்றாக இருப்பதாக அறியப்படுகிறது கொத்து வளைவுகள் வடிவில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது இது செங்கல் கொத்துகளாகவும் சுடப்பட்ட களிமண்ணாகவும் அல்லது சூரிய ஒளியில் எரிந்த செங்கற்களாகவும் இருக்கலாம் ஏனெனில் நீங்கள் நல்ல அழுத்த வலிமையைக் கொண்டிருப்பதால் வளைவின் கட்டமைப்பு அச்சுக்கலை உறுதி செய்கிறது முழு குறுக்கு பகுதியும் சுருக்கத்தில் உள்ளது மற்றும் நீங்கள் சுருக்கத்தில் நல்ல மெட்டிரியலைப் பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் நகரத்திலும் அதைச் சுற்றிலும் உள்ள வரலாற்று கட்டமைப்புகளில் கொத்து வளைவுகள் நீங்கள் எங்கும் காணக்கூடிய ஒன்று தான் இது கொத்து 1890 களில் இருந்து முறையான கட்டுமானமாகும் நீங்கள் அங்கு பார்க்கும் ஒரு பெரிய கோபுரம் மற்றும் ஈர்ப்பு விசைகளை சமநிலைப்படுத்த வளைவுகளை பெரிதும் நம்பியிருக்கும் ஒரு அமைப்பு எனவே வளைவுகள் இந்த மெட்டிரியல் உண்மையில் சுருக்கத்தில் நன்றாக வேலை செய்கிறது மற்றும் நம்பியிருக்க முடியும் என்பதற்கு துப்பு கொடுக்கிறது பாலங்கள் நம் நாட்டிலும் அதைச் சுற்றிலும் உலகம் முழுவதிலும் உள்ள ஏராளமான பாலங்கள் செங்கல் அல்லது கல் கொத்துகளைப் பயன்படுத்தி கட்டப்பட்டவை இவை கட்டமைப்புகள் நீங்கள் இங்கே பார்க்கும் இந்த குறிப்பிட்ட உதாரணம் சுமார் 140 150 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டமைப்பாகும் மேலும் அவை தொடர்ந்து சேவை நிலையில் உள்ளன ஒருவர் அவற்றை கட்டமைப்பு ரீதியாக மதிப்பிட வேண்டும் ஆனால் இது பொருளை அதன் சிறந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிறது இது கொத்துவேலையின் வலிமையாகும் உதாரணமாக இந்திய ரயில்வேயில் 130000 கொத்து வளைவுப் பாலங்கள் உள்ளன என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்திய ரயில்வேயில் 130000 கொத்து வளைவுப் பாலங்கள் உள்ளன என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அவற்றில் 100000 அதாவது இந்த எண்ணிக்கையில் 1 லட்சம் காலனித்துவ காலத்தில் கட்டப்பட்டது எனவே 100 ஆண்டுகளுக்கும் மேலாக சேவை நிலையில் உள்ள பாலங்கள் பற்றி நாங்கள் பேசுகிறோம் நிச்சயமாக அத்தகைய கட்டமைப்புகளின் அளவு கட்டமைப்பு மதிப்பீடு உங்களுக்குத் தேவை அதைச் சொல்லத் தேவையில்லை ஆனால் இது அச்சுக்கலையின் ஆதிக்கம் கொத்து வலிமையின் காரணமாகும் அதிக எண்ணிக்கையிலான கோபுரங்கள் எல்லாம் சமீபத்திய கட்டுமானங்கள் அல்ல இவை குறைந்தபட்சம் 800 முதல் 1200 ஆண்டுகள் பழமையான கோபுரங்கள் மற்றும் நீங்கள் ஒரு பொருளைப் பயன்படுத்தினால் 100 மீட்டர் அல்லது உயரமான கோபுரங்களை உருவாக்கினால் மெட்டிரியல் சுருக்கத்தில் நன்றாக வேலை செய்கிறது நிச்சயமாக பக்கவாட்டு நடவடிக்கையின் கீழ் அத்தகைய கட்டமைப்புகளின் தன்மை பற்றி நாங்கள் இன்னும் விவாதிக்கவில்லை அதை நாங்கள் ஆராய்வோம் குறிப்பாக நீங்கள் புவியீர்ப்பு விசைகள் மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையைக் கொண்டிருக்கும் போது நிலைத்தன்மையைக் காண அவற்றை ஆய்வு செய்வோம் இருப்பினும் ஈர்ப்பு விசைகள் மட்டுமே செயல்படும் என்று நீங்கள் கருதினால் அது எப்போதும் இல்லை உங்களுக்கு பக்கவாட்டு விசைகள் இருக்கும் புவியீர்ப்பு விசையின் கீழ் கடந்த காலத்தில் கட்டப்பட்ட பாரிய கொத்து கட்டமைப்புகள் உங்களிடம் உள்ளன இங்கே உங்களுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் உள்ளன அவை மிகவும் பிரபலமான எடுத்துக்காட்டுகள் இடதுபுறத்தில் இருப்பது பிரகதீஸ்வர கோபுரம் இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சென்று பார்க்கலாம் இது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இது கிபி 1003 மற்றும் 1010 க்கு இடையில் சுமார் 6 முதல் 7 ஆண்டுகளில் கட்டப்பட்டது நிச்சயமாக இந்த கட்டமைப்பில் வடிவியல் உள்ளது இது அதன் ஸ்திரத்தன்மைக்கு பொறுப்பாகும் அதை நாம் சில நிமிடங்களில் ஆராய்வோம் ஆனால் இது ஒரு பெரிய கோபுரம் இது ஒரு கல் கொத்து கட்டுமானம் மேலும் வலதுபுறம் ஒரு செங்கல் கொத்து கோபுரம் உள்ளது இது உலகின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும் நீங்கள் உண்மையில் இந்த கோபுரத்தின் மேலே செல்லலாம் இது இத்தாலியில் கிரெமோனா என்ற நகரத்தில் உள்ளது நீங்கள் பார்ப்பது போல் இது மிகவும் மெல்லிய அமைப்பு இது முற்றிலும் செங்கல் கொத்து மற்றும் சுமார் 120 மீட்டர் உயரம் வரை இருக்கிறது ஒரு பயிற்சி என்பது நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று இதன் மூலம் செய்யும்படி நான் உங்களிடம் கேட்கிறேன் நான் ஒரு செங்கற்களை எடுத்தால் மற்றொன்றுக்கு மேல் அடுக்கி வைக்கிறேன் ஒரு செங்கல்லின் அளவு என்னவாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் செங்கல் பற்றி சொல்கிறேன் நாம் வரலாற்று செங்கல் பற்றி பேசவில்லை நான் இன்று இந்தியாவில் பயன்படுத்தும் ஒரு நிலையான செங்கல் அளவை எடுத்துக்கொள்கிறேன் மாணவர் 19 x 9 19 x 9 x 9 இதன் அலகுகள் சென்டிமீட்டர்கள் சரி நான் செங்கலின் நிலையான பெயரளவு அளவை எடுத்து செங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தால் செங்கற்களின் அடுக்கை நசுக்குவதற்கு முன் எந்த உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதை உங்களால் மதிப்பிட முடியுமா நான் சில அனுமானங்களைச் செய்ய வேண்டும் நீங்கள் சில எண்களைச் செருகலாம் மற்றும் அதைப் பார்க்க முயற்சி செய்யலாம் அடர்த்தி என்பது புவியீர்ப்பு விசைகளின் கீழ் மட்டுமே உள்ளது என்று நான் கருதி மற்ற செயல்கள் இருப்பதாக நான் இப்போது கருதவில்லை செங்கலின் அடர்த்தி சுமார் 1800 kgm3 என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு நல்ல மதிப்பீடாகும்1800 முதல் 1900 kgm3 செங்கல் அலகின் அடர்த்தி நாங்கள் இன்னும் கொத்து அடர்த்தி பற்றி பேசவில்லை செங்கல் அலகு ஈர்ப்பு விசைகளின் செயல்பாட்டின் கீழ் மட்டுமே குறுக்குவெட்டு பகுதி உங்களுக்கு இப்போது தெரியும் இது 19 cm x 9 cm ஆகும் நீங்கள் எந்த உயரத்திற்கு இதை உருவாக்க முடியும் என்று மதிப்பிடுகிறீர்கள் நசுக்குவதன் மூலம் அது தோல்வியடையும் என்று நீங்கள் கருதுவதால் கொத்துகளின் சுருக்க வலிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கொத்துகளின் சுருக்க வலிமையின் மதிப்பீடு என்னவாக இருக்கும் நீங்கள் கான்கிரீட் பற்றி நன்கு அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் M20 கான்கிரீட் M30 கான்கிரீட் அல்லது M40 கான்கிரீட் அல்லது பலவற்றைப் பற்றி பேசுகிறீர்கள் கொத்து பிரிவுகள் அடுத்த வாரத்தில் அவற்றின் வலிமைக்கு வேறு வகைகள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் 5 MPa அல்லது 5 Nmm2 அல்லது 10 Nmm2 என்பது பெரும்பாலும் கிடைக்கும் செங்கற்களின் வலிமையின் நல்ல மதிப்பீடாகும் நீங்கள் செங்கலுக்கான பெயரளவு வலிமையைக் கருதி சுமார் 19 cm x 9 cm செங்கலைப் பார்த்தால் அடுக்கி சில கிலோமீட்டர்கள் வரை எளிதாகச் செல்ல முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் நிச்சயமாக ஸ்திரத்தன்மையின் சிக்கல் இருக்கும் அதனால்தான் இந்த கோபுரங்கள் 100 120 மீட்டர் உயரத்தில் நின்றுவிட்டன நிச்சயமாக சரியான குறுக்குவெட்டைத் தேர்ந்தெடுப்பதன் மூலமும் குறுக்கு பிரிவில் வலுவான மெட்டிரியலை ஒருங்கிணைப்பதன் மூலமும் சிறந்த நிலைத்தன்மையை வழங்கும் படிவத்தைத் தேர்ந்தெடுப்பதன் மூலமும் ஒரு மெட்டிரியலின் சுருக்க தன்மையை நீங்கள் மேம்படுத்தலாம் அதனால்தான் இடதுபுறத்தில் உள்ள உருவம் மிகவும் நிலையான வடிவத்துடன் கூடிய பிரகதீஸ்வரர் கோயில் உயரம் முழுவதும் குறுக்குவெட்டில் மிகவும் மெல்லியதாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதை விட சிறந்த செயல்திறன் கொண்டதாக இருக்கும் நிச்சயமாக கிரெமோனாவில் வலதுபுறத்தில் உள்ள கோபுரம் மேற்புறத்தை விட அடிவாரத்தில் கொத்துகளின் பரந்த குறுக்குவெட்டைக் கொண்டிருக்கும் இருப்பினும் வடிவவியலில் கோபுரம் ஒட்டுமொத்த வடிவவியலில் கீழிருந்து மேல் வரை ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே கொத்து சுருக்கத்தில் நல்லது ஆனால் அனைத்து கட்டமைப்பு அமைப்புகளிலும் SWOT பகுப்பாய்வு செய்வது எப்போதும் முக்கியம் நாம் புரிந்துகொள்வது என்னவென்றால் இது இழுவிசைக்கான மெட்டிரியல் அல்ல நேரடி பதட்டமான சூழ்நிலைகளில் கொத்து ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை இது அரிதாகவே நீங்கள் கட்டமைக்கப்பட்ட வலுவூட்டல் மற்றும் அது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டிற்கும் பொருந்தும் வரை கொத்து நேரடி இழுவிசையில் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் ஒருபோதும் காண முடியாது ஒரு பொருளாக கான்கிரீட் பலவீனமாக இருப்பதாலும் நீங்கள் வலுவூட்டப்பட்டதாலும் இந்த அமைப்பிலேயே இழுவிசை எதிர்ப்பைக் கொண்டிருக்கும் வகையில் கான்கிரீட்டை வலுப்படுத்துகிறீர்கள் அதே செங்கல் கொத்துக்கும் பொருந்தும் உண்மையில் இது 0 இழுவிசை வலிமை பொருளாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே கொத்து வேலை செய்கிறீர்கள் என்றால் குறிப்பாக சுண்ணாம்பு கலவை அல்லது மண் சாந்து பயன்படுத்தி செய்கிறீர்கள் எனவே வரலாற்று கொத்து ஒரு 0 இழுவிசை வலிமை பொருளாக இருக்கும் இது சில எச்சங்களைக் கொண்டிருக்கலாம் அது சில வரையறுக்கப்பட்ட 0 அல்லாத இழுவிசை வலிமையைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அது ஒரே மாதிரியான அல்லது மாறியாக இருப்பதால் பொருளின் இழுவிசை வலிமையாக நீங்கள் அதைச் சார்ந்திருக்க முடியாது எனவே கொத்து ஒரு 0 இழுவிசை வலிமை மெட்டிரியல் என்று நாம் அடிக்கடி கருதுகிறோம் நவீன கொத்து குறிப்பாக சிமெண்ட் கலவை கொண்ட கொத்து சில இழுவிசை எதிர்ப்பைக் கொண்டிருக்கும் மற்றும் இந்த இழுவிசை எதிர்ப்பை அளவிடலாம் மற்றும் உங்கள் வடிவமைப்பில் பயன்படுத்தலாம் இருப்பினும் சுருக்க வலிமையுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் சிறியது பொதுவாக 10 சதவிகிதம் சுருக்க வலிமை அல்லது அதற்கும் குறைவானது ஆனால் மீண்டும் கொத்து இழுவிசை வலிமையை நீங்கள் சார்ந்து இருக்க முடியாது இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் நாம் பார்க்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் உள்ளன இழுவிசை அழுத்தங்கள் நேரடி இழுவிசையின் சாத்தியத்தை நாம் விலக்கும்போது இழுவிசை அழுத்தங்கள் உருவாக என்ன வழிவகுக்கிறது புவியீர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையின் கீழ் உள்ள கட்டமைப்பு அமைப்புகளில் இழுவிசை அழுத்தங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக நெகிழ்வு இழு விசை அல்லது வெட்டு விசை வடிவத்தில் அங்குதான் நீங்கள் கொத்து வேலையில் முக்கிய இழுவிசை நிலையைப் பெறுவீர்கள் எனவே உங்களிடம் அது இருக்கும்போது உங்கள் வலதுபுறத்தில் உள்ள படத்தில் நீங்கள் காணும் x கிராக் 2 அல்லது 3 அடுக்குகள் கொண்ட வலுவூட்டப்படாத கொத்து அமைப்பில் பூகம்பத்தின் விளைவு ஆகும் அது கல் கொத்து உள்ளது கிளாசிக்கல் கால்கள் பிளவுகள் என்று அழைக்கப்படும் இந்த விரிசல்களின் உருவாக்கத்தை நீங்கள் காணலாம் மற்றும் அந்த விரிசல்கள் உண்மையில் முதன்மை இழுவிசையின் கோடுகளுடன் உருவாகின்றன கொத்து மிகவும் உடையக்கூடிய கட்டமைப்பு அமைப்பாகவும் மிகவும் உடையக்கூடிய கட்டமைப்புப் பொருளாகவும் புவியீர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையின் கீழ் குறிப்பாக பூகம்பங்கள் போன்ற செயல்களின் கீழ் தேவையான நீர்த்துப்போகும் தன்மை உங்களிடம் இல்லை என்பதை இது நிரூபிக்கிறது இடதுபுறத்தில் உள்ள படத்தை உங்களுக்குச் சொல்ல மற்றொரு விஷயம் உள்ளது மற்றும் இது குறைந்த இழுவிசை வலிமை கொண்ட கொத்து பற்றி அல்ல ஆனால் தற்போதுள்ள கொத்து கட்டமைப்புகளில் ஒரு முக்கிய அம்சம் இது கட்டமைப்பு சுமை தாங்கி சுவர்கள் இடையே மோசமான இணைப்புகளை உள்ளது குறிப்பாக வடிவமைக்கப்படாவிட்டால் இந்த சுவர்கள் ஒன்றாக இணைக்கப்படவில்லை நிலநடுக்கங்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் பல நூறு ஆண்டுகளுக்கும் மேலான கட்டமைப்பானது இழுவிசை எதிர்ப்பு கூறுகள் அல்லது தொடர்புகளை அறிமுகப்படுத்தும் விதத்தில் உருவாகிறது பூகம்ப எதிர்ப்பை விரிவாகப் பார்க்கத் தொடங்கும் போது இதை இன்னும் நெருக்கமாக ஆராய்வோம் ஆனால் வரலாற்று ரீதியாக அனைத்து புறச் சுவர்களும் அனைத்து சுமை தாங்கும் சுவர்களும் ஒன்றாகச் செயல்படுவதை உறுதி செய்வதற்காக கட்டமைப்புகளுக்கு மரப்பட்டைகள் மற்றும் சில சமயங்களில் எஃகு இணைப்புகள் வழங்கப்பட்டன இருப்பினும் எஃகு அல்லது மரத்தில் கட்டும் மெட்டிரியல் எதுவும் இல்லாத நிலையில் ஆர்த்தோகனல் சுவர்களுக்கு இடையில் பிரிக்கப்படுவதற்கு நீங்கள் மிகக் குறைந்த எதிர்ப்பைக் கொண்டிருப்பீர்கள் அதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் ஆர்த்தோகனல் சுவர்களைப் பிரிப்பதற்கு எதிராகக் கிடைக்கும் ஒரே எதிர்ப்பானது உண்மையில் இரண்டு சுவர்களுக்கு இடையில் உள்ள பற்களுக்கு இடையில் உள்ள பல் என குறிப்பிடப்படுகிறது ஒரு கொத்தனார் எப்படி ஒரு கொத்து கட்டிடத்தை கட்டுகிறார் என்று பார்த்தீர்களா மாணவர்ஆம் மாணவர் ஆம் ஒரு கொத்தனார் ஒரு கொத்து சுவர் அல்லது ஒரு மூலையில் இருந்து ஒரு சுவர் அல்லது சுவர்களை கட்டத் தொடங்குவார் மேலும் நீங்கள் இங்கே பார்ப்பதைப் போல பல்வகை வடிவத்தை உருவாக்கும் வகையில் செங்கல் படிப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இருப்பினும் பக்கவாட்டு விசைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் போது இரண்டு வார்த்தைகளையும் ஒன்றாக இணைக்க பல்விளக்கம் போதுமானதாக இல்லை வெறும் பற்களால் வழங்கப்படும் இன்டர்லாக்கிங் போதுமானதாக இல்லை சில சந்தர்ப்பங்களில் அது முற்றிலும் இல்லாமல் இருக்கலாம் எனவே பிரிப்பதற்கு இடையில் இரண்டு ஆர்த்தோகனல் சுவர்கள் பிரிக்கப்படுவதற்கு இடையில் இருக்கும் ஒரே எதிர்ப்பு இரண்டு ஆர்த்தோகனல் சுவர்களுக்கு இடையில் கிடைக்கும் வெட்டு இன்டர்லாக் ஆகும் மீண்டும் இழுவிசையில் வலுவற்ற ஒரு பொருளைப் பற்றி பேசுகிறோம் எனவே இந்த பிரிப்பு நடவடிக்கை இழுவிசையை ஏற்படுத்துகிறது மற்றும் ஆர்த்தோகனல் சுவர்கள் செங்கோணமாக இணைக்கப்பட்ட சுவர்களின் சந்திப்பில் நீங்கள் மிக எளிதாக விரிசல்களை உருவாக்கலாம் எனவே அது ஒரு சுவருக்குள் இருக்கட்டும் இரண்டு ஸ்லைடுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நீங்கள் இங்கே பார்க்கும் இரண்டு படங்கள் வலதுபுறத்தில் உள்ள ஒன்று சுவருக்குள் விரிசல் ஏற்படுவது மிகவும் எளிதாக நடக்கும் என்று கூறுகிறது மறுபுறம் இடதுபுறத்தில் உள்ள படம் ஆர்த்தோகனல் சுவர்களுக்கு இடையில் உள்ள பிரிப்பு உங்களிடம் இழுவிசை எதிர்ப்பு மெட்டிரியல் இல்லாததால் குறிப்பிடத்தக்க நில அதிர்வு ஆற்றல்கள் இருக்கும்போது அங்கு எளிதாக நிகழலாம் உண்மையில் மிதமான நில அதிர்வு ஆற்றல்களும் கூட இருக்கும் எனவே இது நிச்சயமாக கொத்துக்கான வரம்பு மற்றும் கூறு மட்டத்தில் புரிந்து கொள்ளப்பட்ட இந்த வரம்பு ஒற்றை சுவர் நமது வரலாற்று கட்டமைப்புகள் பல கட்டப்பட்டதன் அடிப்படையாகும் மேலும் சில நிமிடங்களில் அதை ஆராய்வோம் இதேபோல் குறிப்பிடத்தக்க பூகம்ப செயல்பாடு அல்லது கடுமையான காற்று ஆற்றல்கள் உள்ள பகுதிகளில் கடுமையான காற்று ஆற்றல்கள் இருக்கும் பகுதிகளில் நீங்கள் அடிப்படையில் அனைத்து கொத்து சுவர்களையும் ஒன்றாக வைத்திருக்கும் தொடர்புகளை வைத்திருக்கிறீர்கள் எனவே கட்டமைப்பை ஒன்றாக வைத்திருக்க உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை உள்ளதா அந்தச் சூழலில் வரலாற்றுக் கொத்து கட்டுமானங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதையும் அவை பல நூற்றாண்டுகள் இருக்க வேண்டியிருந்தால் அவை எவ்வாறு இருக்கின்றன என்பதையும் ஆராய்வது சுவாரஸ்யமானது அவர்கள் நிச்சயமாக பல்வேறு வகையான செயல்களை தொடர்ந்து எதிர்கொள்கின்றனர் இன்றைய ஈராக்கில் உள்ள ஸ்டெசிபோன் அரண்மனையின் உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் கடந்த காலத்தில் இது மெசபடோமிய நாகரிகத்தின் ஒரு பகுதியாக இருந்தது மேலும் இந்த மண் செங்கல் சுவரில் உள்ள சமநிலையை ஆராய்வோம் எனவே இது வெயிலில் காய்ந்த செங்கல் சுவரை நாங்கள் ஆய்வு செய்கிறோம் அங்குள்ள அளவுகோலைப் பொறுத்தமட்டில் சுவரைப் பொறுத்தமட்டில் மனிதத் தராசைப் பொறுத்த வரையில் இது பல அடுக்குகளைக் கொண்ட கட்டுமானம் என்றும் குறைந்தது 3000 ஆண்டுகள் பழமையான கட்டுமானத்தைப் பற்றிப் பேசுகிறோம் என்றும் நீங்கள் பாராட்டுவீர்கள் மேலும் இது பாலைவனத்தின் நடுவில் அமைந்துள்ளது நாங்கள் இங்கே பெட்டகத்தை ஆய்வு செய்யவில்லை அது மற்றொரு சுவாரஸ்யமான உதாரணம் நாங்கள் சுவரை ஆராய்வோம் இப்போது இந்தச் சுவரின் குறுக்குவெட்டுப் பகுதியை எடுத்துக் கொண்டால் நாம் 34 மீட்டர் உயரச் சுவரைப் பற்றிப் பேசுகிறோம் என்பது உங்களுக்குப் புரியும் 34 மீட்டர் உயரமுள்ள சுவர் எத்தனை மாடிகளாக இருக்கும் இது 10 க்கும் அதிகமாக தானே இருக்கும் ஒரு மாடிக்கு 3 மீட்டர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் 10 மாடி கட்டுமானம் உள்ளது இப்போது இது அரண்மனை சுவர் இது அரண்மனை சுவரின் மீதமுள்ள பகுதியாகும் மேலும் குறுக்குவெட்டு அடிவாரத்தில் கண்டிப்பாக தடிமனாக இருப்பதையும் மேலே குறுகலாக இருப்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் ஏன் 5 மீட்டர் என்று ஆராய்வது சுவாரஸ்யமானது அது 3 m இருந்திருக்குமா அது 4 mஇருந்திருக்குமா 2 m இருந்திருக்குமா இது ஒரு முக்கியமான கேள்வி பாலைவனத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் தாங்கியிருந்தால் ஈர்ப்பு விசைகளை சுமக்கும் வேலையை தவிர அது எதிர்த்திருக்க வேண்டும் காற்று சரியா பாலைவனப் புயல்கள் பொதுவானவை தான் எனவே நீங்கள் குறிப்பிடத்தக்க காற்று ஆற்றல்களைப் பற்றி பேசுகிறீர்கள் எனவே ஈர்ப்பு விசைகள் பக்கவாட்டு விசைகளுடன் இணைந்து செயல்படும் சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது எனவே இந்த கொத்து சுவர் சுருக்கத்தில் மட்டும் இருக்கப் போவதில்லை என்ற நிலை இது நிச்சயமாக ஒருவித இழு விசைக்கு உள்ளாகும் கேள்வி அது எப்படி தாங்கியது இந்த கட்டுமானத்தின் ஸ்திரத்தன்மைக்கு பின்னால் உள்ள கதை என்ன என்பதே இது இரண்டு நிபந்தனைகளின் கீழ் இப்போது ஆய்வு செய்யப்பட போகிறது ஒன்று சுவர் எந்த காற்றுக்கும் உட்படுத்தப்படவில்லை என்று வைத்துக்கொள்வோம் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் காற்று மற்றும் ஈர்ப்பு விசைகள் இரண்டின் கலவையின் கீழ் சமநிலையைப் பார்க்கிறோம் நான் ஒரு பகுதி A A ஐ மேலிருந்து y உயரத்தில் ஆய்வு செய்வேன் அதன் மீது நமது சமநிலைக் கணக்கீடுகளைச் செய்வோம் அதற்கு எது உண்மை என்றால் மீதமுள்ள கட்டமைப்பிற்கு இது உண்மையாகும் மேலும் இந்த பயிற்சியிலிருந்து ஏதாவது ஒன்றைக் கண்டறிய முடியுமா என்று பார்ப்போம் காற்று இல்லை என்ற முதல் விஷயத்தை நான் பார்க்கிறேன் அது முற்றிலும் புவியீர்ப்பு விசையின் கீழ் உள்ளது இப்போது பரிசீலிக்கப்படும் அந்த பிரிவிற்கு A A பிரிவில் ஈர்ப்பு விசை W அதன் ஈர்ப்பு மையத்தில் செயல்படுகிறது நமக்கு கொத்து சுவரின் குறுக்குவெட்டு உள்ளது ஈர்ப்பு விசைகளின் விளைவாக அங்குள்ள குறுக்குவெட்டின் மையப்பகுதியில் செயல்படுகிறது விளிம்பிலிருந்து a தொலைவில் வரையறுக்கப்பட்ட குறுக்குவெட்டின் மையப்பகுதியில் R ஆனது செயல்படுவதால் இந்த குறுக்கு பிரிவில் உங்களுக்கு ஒரே மாதிரியான அழுத்தங்கள் உள்ளன உள் விளிம்பிலும் வெளிப்புற விளிம்பிலும் குறுக்குவெட்டு ஒரே மாதிரியான சுருக்கத்தை அனுபவிக்கும் ஏனெனில் இதன் விளைவாக குறுக்கு பிரிவின் மையத்தில் செயல்படுகிறது இப்போது நான் ஈர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையின் கீழ் சமநிலையை ஆய்வு செய்தால் இங்கு நமது மதிப்பீடுகளை பாதிக்காத சிறிய அனுமானங்களைச் செய்வோம் காற்றாலைகள் கட்டமைப்பின் மேலிருந்து கீழாக ஒரே சீராக செயல்படும் என்று கருதுகிறேன் அதாவது காற்றழுத்தம் கட்டமைப்பின் மேலிருந்து கீழாக ஒரே சீராக இருக்கும் எனவே நான் இந்த y உயரத்தை ஆய்வு செய்து பார்க்கிறேன் என்றால் V என்ற காற்று விசையின் விளைவானது நடு உயரத்தில் y2 இல் செயல்படுகிறது மேலும் இதன் ஈர்ப்பு மையத்தில் W ஈர்ப்பு விசை செயல்படுகிறது இப்போது நீங்கள் AA மற்றும் R பிரிவை ஆய்வு செய்தால் பக்கவாட்டு விசை மற்றும் புவியீர்ப்பு விசையின் கலவையின் காரணமாக அந்த புள்ளியில் குறுக்குவெட்டு இப்போது அதன் விளைவாக ஒரு போக்கு உள்ளது நாம் லீவர்ட் பக்கமாக குறிப்பிடுவதை நோக்கி அது நகரும் எனவே சுவர் காற்றுக்கு எதிராக நிற்கிறது உங்களுக்கு காற்றோட்டமான பக்கமும் லீவர்ட் பக்கமும் உள்ளது புள்ளி O காற்று வீசும் பக்கத்தில் உள்ளது காற்று விசை மற்றும் புவியீர்ப்பு விசை W ஆகியவற்றின் கலவையின் விளைவாக இப்போது லீவர்ட் பக்கத்தை நோக்கி நகர்கிறது நிச்சயமாக இப்போது குறுக்குவெட்டைப் பொறுத்தவரையில் விளைவின் ஒரு மையப் பிறழ்ச்சி உள்ளது அங்கு மையப் பிறழ்ச்சியானது குறுக்குவெட்டின் மையப்பகுதியைப் பொறுத்தவரையில் e ஆகும் எனவே விளைவானது வடிவியல் ரீதியாக செயல்படும் புள்ளி ae என வரையறுக்கப்படுகிறது சுவரின் காற்றோட்ட முனையில் இருக்கும் இந்த புள்ளியை பொறுத்தவரை r என்பது a ஆக ஈர்ப்பு விசை மற்றும் காற்று விசை Vy2 ஆகும் இதிலிருந்து இந்த வடிவியல் அளவு r க்கான சமன்பாட்டைப் பெறுவது சாத்தியமாகும் இது குறுக்குவெட்டில் உள்ள புள்ளியைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை இதன் விளைவாக செயல்படுவது சரி எனவே இந்த சமன்பாட்டை நான் r இன் அடிப்படையில் மீண்டும் எழுதுகிறேன் இதன் விளைவாக AA பிரிவில் உள்ள புள்ளியை மதிப்பிடுவதற்கான எளிய சமன்பாடு உள்ளது இதன் விளைவாக O விளிம்பில் இருந்து குறுக்குவெட்டின் மையப்பகுதியின் அடிப்படையில் இது காற்று விசையைக் கூட்டுகிறது y2 ஐ புவியீர்ப்பு விசை W ஆல் வகுக்க வேண்டும் எனவே இங்குள்ள இந்த சிறிய சமன்பாடு வெவ்வேறு குறுக்குவெட்டுகளில் r என்ன என்பதை எழுத உதவும் AA BB CC DD என பத்து வெவ்வேறு குறுக்கு பிரிவுகளை எடுத்துக் கொண்டால் நான் r1 r2 r3 ஐப் பெறுவேன் மற்றும் அனைத்து r ஐயும் எழுதலாம் இல்லையா நிச்சயமாக உங்களுக்கு காற்று விசையின் மதிப்பீடு தேவை மற்றும் இங்கு செயல்படும் புவியீர்ப்பு விசைகளின் மதிப்பீடு தேவை நான் அதைச் செய்தவுடன் என்னிடம் r என மதிப்பிடப்பட்ட வெவ்வேறு புள்ளிகள் r1 r2 r3 என உள்ளன மேலும் இந்த எல்லாப் புள்ளிகளையும் நான் இணைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் த்ரஸ்ட் லைன் பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுவதைச் செய்கிறீர்கள் புவியீர்ப்பு விசைகள் மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையின் கீழ் நீங்கள் அமைப்பின் த்ரஸ்ட் லைன் மதிப்பிடுகிறீர்கள் இது பக்கவாட்டு மற்றும் ஈர்ப்பு விசைகளின் கலவையின் கீழ் கட்டமைப்பின் விளைவான செயல்பாட்டின் வரிசையாகும் எனவே நாம் அடிப்படையில் செய்வது நிலைப்புத்தன்மை சரிபார்ப்புக்கான த்ரஸ்ட் லைன் பகுப்பாய்வு என குறிப்பிடப்படும் எளிய கணக்கீடு ஆகும் ஆனால் பக்கவாட்டு மற்றும் புவியீர்ப்பு விசைகளின் கலவையின் கீழ் சுவரின் குறுக்குவெட்டில் சிறிது காற்று விசை செயல்படத் தொடங்கும் போது இதன் விளைவாக இந்த ஆற்றல்களின் கலவையின் கீழ் லீவர்ட் விளிம்பிலும் லேசான காற்றின் சூழ்நிலையிலும் மெதுவாக மாறத் தொடங்குகிறது குறுக்கு பிரிவு இன்னும் முழுமையாக சுருக்கத்தில் உள்ளது ஆனால் உங்களிடம் ஒரு விளிம்பு உள்ளது இது குறைந்த அழுத்தங்களில் உள்ளது மற்ற விளிம்பு இப்போது அதிக அழுத்தங்களில் உள்ளது எனவே இந்தப் பின்னணியில் நாம் இப்போது ஆய்வு செய்தால் காற்று மற்றும் ஈர்ப்பு விசையின் விளைவின் கீழ் சுவரில் என்ன நடக்கிறது முதல் சூழ்நிலையில் இங்கே நீங்கள் பார்ப்பது மேலிருந்து கீழாக இயங்கும் த்ரஸ்ட் லைன் மற்றும் வெவ்வேறு சூழ்நிலையில் உள்ள த்ரஸ்ட் லைன் எனவே முதல் சூழ்நிலை காற்றின் நிலை இல்லை கட்டமைப்பின் அடிப்பகுதியில் உள்ள அழுத்தங்கள் முழுவதுமாக சுருக்கத்திலும் ஒரே மாதிரியான சுருக்கத்திலும் இருக்கும் அதாவது காற்றின் பக்கத்திலுள்ள சுருக்கம் மற்றும் லீவர்ட் பக்கத்தின் சுருக்கம் சமமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான சுருக்கம் உள்ளது நீங்கள் முன்னோக்கிச் செல்லும்போது நீங்கள் அடையக்கூடிய ஒரு வரம்புக்குட்பட்ட விஷயம் உள்ளது மற்றும் குறுக்குவெட்டு இன்னும் முழுமையாக சுருக்கத்தில் இருக்கும் ஒரு மிக முக்கியமான சூழ்நிலை ஆம் ஆனால் O என முன்னர் நாங்கள் குறிப்பிட்ட இந்த விளிம்பு இப்போது ஒரு நிலையை அடைகிறது 0 அழுத்தம் இது சுருக்கத்தில் இல்லை மற்றும் இந்த நேரத்தில் அது குறைக்கப்பட்டது அதையும் தாண்டி இழு விசையாக போகும் எனவே அது சுருக்கப்பட்ட இடத்தில் விளிம்பு ஃபைபர் டிகம்ப்ரஸ் செய்யப்பட்டது நாம் இழு விசையில் பலவீனமான ஒரு பொருளைப் பார்ப்பதால் இந்த குறுக்குவெட்டுக்குள் இழுவிசை வருவதை நாங்கள் உண்மையில் விரும்பவில்லை இது எங்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயம் மெட்டிரியல் ஒரு நேரியல் மீள் முறையில் செயல்படுகிறது என்ற அனுமானத்தின் கீழ் குறுக்குவெட்டு சுருக்க அழுத்தங்களின் முக்கோண விநியோகத்தின் கீழ் இருப்பதாக நாம் கருதலாம் இதன் விளைவாக இப்போது முக்கோண விநியோகத்தின் மையத்தில் செயல்படுகிறது என்பதைக் குறிக்கிறது குறுக்குவெட்டின் நடுவில் மூன்றில் ஒரு பகுதியின் விளிம்பு ஏனெனில் மையப்பகுதி மூன்றில் இரண்டு பங்கில் உள்ளது எனவே நடுப்பகுதி நடுப்பகுதியின் விளிம்பு மூன்றில் ஒரு பங்கு என்பது பக்கவாட்டு ஈர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் விளைவாக செயல்படுகிறது காற்றின் ஆற்றல் மறுபக்கத்தில் இருந்து செயல்படுவதாகக் கருதினால் காற்றோட்டம் மற்றும் லீவர்ட் பக்கங்கள் புரட்டப்பட்டன இதன் விளைவாக இந்த வரம்புக்குட்பட்ட நிகழ்வின் விளைவாக இந்த நடுத்தர மூன்றின் வலது விளிம்பிலிருந்து இடது விளிம்பிற்கு நகர்கிறது நடுத்தர மூன்றாவது ஆனால் எப்போதும் நடுத்தர மூன்றில் ஒரு பகுதிக்குள் இருக்க வேண்டும் குறுக்குவெட்டின் நடுவில் மூன்றில் ஒரு பங்கிற்குள் இருந்தால் குறுக்குவெட்டில் இழுவிசை இல்லை குறுக்குவெட்டின் நடுவில் மூன்றில் ஒரு பகுதிக்கு அப்பால் சென்றால் மெட்டிரியல் சில இழுவிசை வலிமையைக் கொண்டிருந்தால் அது சிறிது இழுவிசையை எடுக்கும் என்று கருதலாம் ஆனால் இந்த மெட்டிரியல் இழுவிசை எதிர்ப்பைக் கொண்டிருக்கவில்லை என்றால் இது பொதுவாக கொத்து விஷயத்தில் உள்ளது எந்த இழுவிசையும் விரிசல் உருவாவதைக் குறிக்கிறது இல்லையா அதுதான் அங்கே அப்லிஃப்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு விரிசல் உருவாகி மெதுவாக பெரிதாகி அல்லது தொடர்பு மற்றும் நீளத்தின் நீளம் மற்றும் சுருக்க அழுத்தங்கள் இன்னும் மாற்றப்பட்டு குறையத் தொடங்கும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது இதுதான் எனவே பகுதி பகுதியாக மாறத் தொடங்குகிறது நீங்கள் இப்போது காற்றின் ஆற்றலை அதிகரிப்பதைத் தொடர்ந்தால் சுருக்கத்தின் கீழ் பகுதி குறைந்து கொண்டே செல்கிறது அது அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் நிலையை அடையும் நீங்கள் மெட்டிரியல் மற்றும் மெட்டிரியல் நசுக்கும் வலிமையை அடைந்துவிட்டீர்கள் அது நசுக்கும்போது அமைப்பின் தலைகீழாக மாறுகிறது மற்றும் நிலைத்தன்மையின் இழப்பு உண்மையில் முன்னேறப் போகிறது இப்போது நான் மீண்டும் மைய வரம்புக்கு வருகிறேன் பக்கவாட்டு விசைகள் மற்றும் புவியீர்ப்பு விசைகளின் கலவையின் கீழ் குறுக்கு பிரிவில் இழு விசை இல்லாத வரம்புக்குட்பட்ட நிலையில் இருக்க இதன் விளைவாக மூன்றில் ஒரு பங்கு நடுவில் இருக்க வேண்டும் என்று கூறினேன் குறுக்குவெட்டில் இழு விசை ஏற்படப் போகிறது என்றால் ஒரு கட்டுபவராக நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த சுவரின் கட்டமைப்பு வடிவமைப்பாளராக நீங்கள் என்ன செய்வீர்கள் ஆனால் இப்போது எனது கணக்கு என்னவென்றால் இதன் விளைவாக மூன்றில் ஒரு பங்கிற்கு வெளியே உள்ளது நீங்கள் என்ன செய்ய முடியும் நான் பரிமாணத்தை குறுக்குவெட்டின் அகலம் அடித்தளத்தின் அகலம் ஆகியவற்றை அதிகரிக்க வேண்டும் என்றால் நடுவில் மூன்றில் ஒரு பங்கு சரியாக அதிகரிக்கிறது நாங்கள் t3 பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தோம் t என்பது குறுக்குவெட்டின் தடிமன் அல்லது அகலம் என்றால் t3 என்பது நடுவில் மூன்றில் ஒரு பங்காகும் ஈர்ப்பு விசை மற்றும் பக்கவாட்டு விசைகளின் சேர்க்கைக்காக இந்த முடிவை நடுத்தர மூன்றில் கொண்டு வருகிறது எனவே நம்மால் அதைச் செய்ய முடிந்தால் அதைச் செய்வதற்கான எளிதான வழி சுவரின் குறுக்குவெட்டின் அகலத்தை அதிகரிப்பதாகும் மேலும் இது பெரும்பாலான வரலாற்று கொத்து கட்டுமானங்களுக்குப் பின்னால் உள்ள நியாயமாகும் இது இழு விசையை தவிர்க்கும் ஏனெனில் இது அவர்களுக்குத் தெரியும் மெட்டிரியல் இழுவிசையில் வேலை செய்யாது ஆனால் சுருக்கத்தில் செய்யும் உங்கள் குறுக்குவெட்டு முழுமையாக சுருக்கத்தில் இருப்பதை உறுதிப்படுத்தவும் இது இன்று ஒரு மேஷன்ஸ் நடுத்தர மூன்றாவது விதியாக புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே கட்டுமானச் சுவரில் வரும் பக்கவாட்டு விசைகள் என்ன புவியீர்ப்பு விசை என்றால் என்ன என்பதை மேசன் அனுபவ ரீதியாகக் கணக்கிட்டு குறுக்குவெட்டில் இழு விசை இல்லாத வகையில் குறுக்குவெட்டை அளவிடுவார் இப்போது ஸ்டெசிபோன் அரண்மனை சுவரைப் பற்றி நினைத்துப் பாருங்கள் அது பல ஆயிரம் ஆண்டுகளாக ஈர்ப்பு விசைகள் மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கலவையின் கீழ் தாங்க வேண்டும் என்றால் குறுக்குவெட்டில் எந்த இழுவிசையும் ஏற்படாது அதனால்தான் அது அடிவாரத்தில் 5 மீட்டர் உள்ளது எனவே கொத்து வரலாற்று ரீதியாக எவ்வாறு கட்டப்பட்டது என்பது பற்றிய ஒரு யோசனையை இது வழங்குகிறது இது ஒரு பக்கவாட்டு விசையை எதிர்க்கும் உறுப்பாகக் கருதப்படுகிறது ஆனால் முக்கியமாக புவியீர்ப்பு விசைகளின் கீழ் இழு விசை ஏற்படாமல் இருக்க பரிமாணம் செய்யப்படுகிறது இன்று நீங்களும் நானும் கொத்துகளில் வலுவூட்டலை வைக்க முடியும் அல்லது இழுவிசை எதிர்ப்பைக் கொடுக்கக்கூடிய பிற கூறுகளைக் கொண்டிருக்க முடியும் எனவே குறுக்குவெட்டுகளை குறைக்க ஆரம்பிக்கிறோம் இங்கே நீங்கள் குறுக்குவெட்டைக் குறைத்தால் கொத்துகளில் கிடைக்கும் 0 இழுவிசை வலிமையின் காரணமாக அது வெறுமனே கவிழ்ந்துவிடும் இங்கே நாம் புவியீர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைகளின் கீழ் நிலைத்தன்மையைப் பார்த்தோம் பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு ஒரு சுவரின் எதிர்ப்பிற்குள் நாம் ஆராய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட வேறுபாடு உள்ளது மேலும் இது பலவீனத்தின் மற்றொரு அம்சமாகும் இது பூகம்பத்தை எதிர்க்கும் வடிவமைப்பில் நமக்குத் திரும்பி வருவதால் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் எனவே நீங்கள் ஒரு கூரையுடன் கூடிய நான்கு சுமை தாங்கும் சுவர்களைக் கொண்ட ஒரு கொத்து கட்டமைப்பை ஆய்வு செய்தால் பூகம்பங்கள் போன்ற பக்கவாட்டு ஆற்றல்களின் விளைவின் கீழ் ஆர்த்தோகனல் சுவர்களுக்கு இடையில் பிரிப்பு நிகழும் படத்தைப் பார்த்தோம் எனவே ஆர்த்தோகனல் சுவர்களுக்கு இடையிலான இந்த வகையான தொடர்பைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் முந்தைய படத்தில் பார்த்தது போல இணைப்புகள் மிகவும் மோசமாக உள்ளன என்று நீங்கள் கருதினால் பூகம்பத்தில் அது ஒரு துண்டு காகிதத்தைப் போல கிழிந்தது சுவர்கள் இடையே இணைப்புகள் மோசமாக இருந்தால் மற்றும் கூரை ஸ்லாப் மற்றும் சுவர் இடையே இணைப்பு இருந்தால் செங்குத்து முதல் கிடைமட்ட அமைப்பு இணைப்பு மற்றும் உறுப்புகளுக்கு இடையில் கிடைமட்ட அமைப்பில் உள்ள இணைப்புகள் பற்றி பேசுகிறோம் எனவே இந்த இரண்டு வகையான இணைப்புகளையும் ஆராய்ந்து இந்த இரண்டு இணைப்புகளும் மோசமானவை என்று கூறினால் நீங்கள் ஒரு கொத்து அமைப்பை எடுத்து அதை பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு உட்படுத்தினால் அது எளிதில் பிரிந்துவிடும் பின்னர் சுவர்கள் அனைத்தும் பக்கவாட்டைப் பாதுகாக்கும் இது இனி முழு பெட்டி அல்ல இது கட்டமைப்பின் முழுமையல்ல ஆனால் அதன் தனிப்பட்ட சுவர்கள் பூகம்ப ஆற்றல்களைத் தடுக்க வேண்டும் எனவே சுவர்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படாத மற்றும் கூரை ஸ்லாப் சுவர்களுடன் நன்றாக இணைக்கப்படாத சூழ்நிலையை நீங்கள் கருத்தில் கொண்டால் இரண்டு வகையான மோசமான இணைப்புகள் கட்டமைப்பில் உள்ளன மற்றும் இரண்டு வெவ்வேறு சூழ்நிலைகளில் பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு உட்படுத்தப்படும்போது சுவருக்கு என்ன நடக்கிறது என்பதை ஆராயுங்கள் பக்கவாட்டு விசை சுவரின் ப்ளேனில் செயல்படும் போது வலது சுவரின் அதே ப்ளேனில் மற்றும் பக்கவாட்டு ஆற்றல்கள் ப்ளேனிற்கு வெளியே செயல்படும் போது இரண்டாவது விஷயத்தில் இருக்கும் சுவருக்கு செங்குத்தாக இருக்கும் எனவே இது இன் பிளேன் ஆக்ஷன் என்று குறிப்பிடப்படுகிறது இது அவுட் ஆஃப் ப்ளேன் ஆக்ஷன் என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் ப்ளேனில் ஆக்ஷன் மற்றும் அவுட் ஆஃப் ப்ளேன் ஆக்ஷன் தொடர்பாக சுவர் கூறுகளை நாங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்து வருகிறோம் இருவரும் ப்ளேனில் வளைக்கும் செயலையும் ப்ளேனிற்கு வெளியே வளைக்கும் செயலையும் பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்புக் கொள்வீர்கள் இது வெட்டுக்கு உட்பட்டது ஆனால் அந்த திசையில் வளைவு உள்ளது ப்ளேனிலும் ப்ளேனிற்கு வெளியேயும் முக்கிய திசை உள்ளது பகுதியின் இரண்டாவது கணம் அல்லது மந்தநிலையின் தருணம் ஒரு நல்ல வடிவியல் அளவுருவாகும் இது வளைக்கும் வலிமையையும் வளைக்கும் எதிர்ப்பையும் சரியாகப் பிடிக்கிறது எனவே நான் பார்க்க வேண்டும் என்றால் ப்ளேனில் உள்ள பக்கவாட்டு விசைகளுக்கு உட்படுத்தப்பட்ட கொத்து சுவருக்கு இடையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் மாணவர் ப்ளேனில் ப்ளேனில் சரி அங்குள்ள கார்ட்டூன் ப்ளேனை வெளியே உள்ள திசையில் உங்கள் கையால் கூட தள்ள முடியும் என்று கூறுகிறது இது நிச்சயமாக ப்ளேனின் திசையில் உள்ள நிலைத்தன்மையைப் பொறுத்தது ஆனால் சில எண்களை வலுவான அச்சில் செருகுவது மிகவும் அறிவுறுத்தலாகும் மற்றும் பலவீனமான அச்சு வளைக்கும் வலிமை வளைக்கும் எதிர்ப்புகள் மற்றும் ப்ளேனில் இருந்து வெளியே பார்க்கும் போது கொத்து வேலைகளில் கிடைக்கும் எதிர்ப்பிற்கு இடையே அவற்றின் முக்கியத்துவம் வேறுபடுமா நாம் சுவரை எடுத்துக் கொண்டால் அங்கே சில எண்களை வைப்போம் சுவரின் நீளம் L ஆகவும் சுவரின் தடிமன் t ஆகவும் இருக்கட்டும் மேலும் இந்தச் சுவரின் முக்கிய அச்சின் வளைவைப் பார்க்கிறோம் XX Ixx பகுதியின் இரண்டாவது தருணம் L3t12 செவ்வக குறுக்குவெட்டு எளிமையானதாக இருக்கும் நான் ப்ளேன் வளைக்கும் வெளியே பார்த்து பரப்பின் இரண்டாம் கணம் Iyy ஐ மதிப்பிட அதே L நீளம் மற்றும் t தடிமன் Lt312 ஆக இருக்கும் சில எண்களைச் செருகுவது பயனுள்ளதாக இருக்கும் சுவர் சுமார் 3 மீட்டர் நீளம் மற்றும் சுமார் 230 மிமீ தடிமன் என்று சொல்லலாம் இது ஒரு செங்கல் தடிமனான சுவரின் நிலையான கொத்து சுவர் தடிமன் ஆகும் எனவே நான் பின்னர் சில எண்ணிக்கையில் அடைப்பை இந்த வளைக்கும் தடைகளின் விகிதம் எடுக்க வேண்டியிருந்தால் எனில் I x x I y y என்று எடுத்து I x x அதிகமாக இருக்கும் நீங்கள் விகிதம் 170 என பார்ப்பீர்கள் அதாவது உங்களிடம் இரண்டு சுவர்கள் இருந்தால் நிலநடுக்கத்தின் திசையில் உங்களுக்கு ஒரு சுவர் உள்ளது ப்ளேனின் உள் சுவர் மற்றும் மற்றொரு சுவர் உங்களுக்கு ப்ளேனில் உள்ளது மேலும் நீங்கள் ப்ளேனின் வெளிப்புறச் சுவர் நடுக்கத்தின் கீழ் உள்ளது இது நடுங்கும் திசை என்று சொல்லலாம் கட்டமைப்பு ஒரு நிறுவனமாக நடந்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது இப்போது வெறுமனே சுவர்களின் தொகுப்பாக உள்ளது சில ப்ளேனின் திசையில் மற்றும் அதன் மீது இணைப்புகள் இல்லாமல் கூரை அமர்ந்திருக்கும் இந்த திசையில் நடுக்கம் ஏற்பட்டால் நீங்கள் பார்க்கும் வளைக்கும் எதிர்ப்பின் அடிப்படையில் என்ன எதிர்பார்க்கலாம் இணைப்புகள் முழுமையாக இல்லாததால் ப்ளேனில் உள்ள சுவர்கள் உண்மையில் எதிர்க்கத் தொடங்குவதற்கும் கட்டமைப்பை ஒன்றாக வைத்திருக்கும் முன் ப்ளேனின் திசையில் இருக்கும் சுவர்கள் விழும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே குறைந்த மற்றும் மிதமான நிலநடுக்கங்களின் கீழ் கூட இந்த வகையான தோல்வி பொறிமுறையானது ப்ளேன் செயலிழக்கும் பொறிமுறையாகக் குறிப்பிடப்படுகிறது இது கொத்து கட்டுமானங்களில் மிகவும் பிரதானமாக உள்ளது இப்போது இழுவிசை எதிர்ப்பு கூறுகள் வைக்கப்பட்டிருந்தால் இந்த சுவர்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் வகையில் போடப்பட்டிருந்தால் கார்ட்டூனில் கூரைக்கும் சுவர்களுக்கும் இடையில் நடக்கும் சில தையல்கள் மிக அழகாக காட்டப்பட்டுள்ளன எனவே செங்குத்துச் சுவர்களுக்கு இடையில் நல்ல இணைப்பு இருந்தால்அது ஒரு கான்கிரீட் பேண்ட் வடிவில் இருக்கலாம் அது j போல்ட் வடிவமாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் இணைப்புகள் நேர்மறை இணைப்புகளாக இருந்தால் இந்தச் சுவரில் செயல்படும் பக்கவாட்டு ஆற்றல்களின் இதேபோன்ற நடவடிக்கையின் கீழ் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ப்ளேனின் வெளிப்புறச் சுவர் இன்னும் ப்ளேனின் வெளிப்புறச் சுவராகவே உள்ளது ப்ளேனில் உள் சுவர் இன்னும் ப்ளேனில் உள் சுவராகவே உள்ளது இணைப்புகள் மட்டுமே மேம்படுத்தப்பட்டுள்ளன ப்ளேனின் வெளிப்புற சுவர்கள் இன்னும் குறைந்த வளைக்கும் எதிர்ப்பைக் கொண்டுள்ளன ஆனால் அது தோல்வியடைய முயற்சிக்கும் அது தோல்வியடைய முயற்சிக்கும் போது அது அதன் முனைகளில் ப்ளேனின் சுவரில் வைக்கப்படுகிறது எனவே அது அந்த பக்கவாட்டு ஆற்றல்களை ப்ளேனில் உள்ள சுவருக்கு மாற்றத் தொடங்குகிறது ப்ளேனில் உள்ள சுவர் 100 மடங்கு வளைக்கும் எதிர்ப்பைக் கொண்டுள்ளது மற்றும் கட்டமைப்பைப் பாதுகாக்கத் தொடங்குகிறது எனவே கொத்து கட்டமைப்புகள் பக்கவாட்டு ஆற்றல்களுக்கு பதிலளிக்கும் விதத்தில் இது ஒரு முக்கியமான பாடமாகும் அதனால்தான் இணைப்புகளுக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எனவே நீங்கள் இணைப்புகளை மேம்படுத்தினால் பாக்ஸ் ஆக்ஷன் என்று தளர்வாகக் குறிப்பிடப்படுவதைப் பெறுவீர்கள் இது பூகம்ப எதிர்ப்பிற்கு நல்லது இது உண்மையில் ஒன்றும் இல்லை ஆனால் ப்ளேனிற்கு வெளியே தன்மை சங்கிலியின் பலவீனமான இணைப்பு மற்றும் அமைப்பின் வலிமையாகும் பலவீனமான இணைப்பின் வலிமையால் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் ப்ளேன் தன்மைக்கு வெளியே உள்ள பலவீனமான இணைப்பை நீங்கள் சரிசெய்தால் ஒட்டுமொத்த கட்டமைப்பின் சிறந்த தன்மையைப் பெறுவீர்கள் இத்துடன் இன்றைய விரிவுரையை நம் நாட்டில் உள்ள கொத்து புள்ளிவிவரங்களைப் பார்த்து முடிக்க விரும்புகிறேன் நாம் ஆராயக்கூடிய இந்த சுவாரஸ்யமான எண்கள் எங்களிடம் உள்ளன நான் 2001 ல் இருந்து வீட்டுமனை கணக்கெடுப்பு மற்றும் 2011 ல் இருந்து வீட்டுக் கணக்கெடுப்பைப் பார்க்கிறேன் சரி கட்டிடக் கணக்கெடுப்பு ஒரு அங்கமாக இருக்கும் இந்திய மக்கள் தொகைக் கணக்கெடுப்பிலிருந்து கட்டிடக் கணக்கெடுப்பில் இருந்து விலக்கப்பட்ட தகவல் இது நீங்கள் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கையைப் பார்த்தால் நீங்கள் சதவீதங்களை ஆராயலாம் மில்லியன் கணக்கான கட்டப்பட்ட குடியிருப்புகளில் இயங்கும் எண்ணிக்கையைக் கண்டு நீங்கள் திகைக்க வேண்டியதில்லை பிரதான சுவர் பொருட்கள் மற்றும் இங்கு ஆய்வு செய்யப்பட்ட பிரதான சுவர் பொருட்கள் மண் அல்லது எரிக்கப்படாத செங்கற்கள் வெயிலில் எரிந்த செங்கற்கள் கல் மற்றும் இறுதியாக எரிந்த களிமண் செங்கற்கள் ஆகிய மூன்று வகைகளை நான் ஆய்வு செய்கிறேன் உங்களிடம் மொத்தமாக உள்ளது உங்களிடம் கிராமம் நகர்ப்புறம் உள்ளது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் மொத்தமாகத் தரும் சதவீதங்களை ஆராய்வோம் இப்போது இவற்றில் 100 சதவீதஆய்வு செய்தால் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எரிக்கப்படாத செங்கல் கல் மற்றும் எரிந்த செங்கல் ஆகியவற்றின் சதவீதத்தைக் கூட்டினால் மொத்தம் 84 7 சதவீதம் கிடைக்கும் அதாவது இந்த நாட்டின் பில் ஸ்டாக்கில் 84 7 சதவீதம் கோடிக்கணக்கில் ஓடுகிறது மொத்தம் 249 மில்லியன் வீடுகளைப் பற்றி பேசுகிறோம் இவை 4 முதல் 5 பேர் கொண்ட குடும்பங்கள் என கணக்கீடு இருக்கிறது இப்போது நீங்கள் 2011 மக்கள்தொகைக் கணக்கெடுப்பைப் பார்க்கிறீர்கள் என்றால் 10 ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த எண்களை 85 3 ஆகப் பாருங்கள் அடிப்படையில் மாறவில்லை கிட்டத்தட்ட அதே மாதிரியில் தொடர்ந்து கட்டியுள்ளோம் இருப்பினும் 29 6 மண் செங்கலில் இருந்து தனிப்பட்ட எண்களை ஆய்வு செய்தால் அது 23 ஆக குறைந்துள்ளது இது ஒரு நல்ல செய்தி நாங்கள் குறைவான கட்டுமானங்களை உருவாக்குகிறோம் ஆனால் அது வெறுமனே எரிந்த களிமண் செங்கல் அல்லது கல்லுக்குள் சென்றுவிட்டது எனவே 10 சதவீதத்திலிருந்து 12 முதல் 14 சதவீதம் வரை செல்கிறது மற்றும் 44 9 சதவீதம் எரிந்த செங்கல் 47 5 சதவீதத்தை நோக்கி அதிகரிக்கிறது எனவே அடிப்படையில் நீங்கள் இந்த நாட்டில் உள்ள கட்டுமானப் பங்குகளைப் பார்த்தால் நாங்கள் இன்னும் முக்கியமாக கொத்து கட்டுமானங்களைப் பற்றி பேசுகிறோம் எந்தவொரு பொறியாளரும் இந்தக் கட்டமைப்புகளை உருவாக்கவில்லை பெரும்பாலும் அவை கொத்தனார்களால் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் இந்த கட்டுமானங்களில் பெரும்பாலானவை இந்தியா போன்ற ஒரு நாட்டைப் பார்த்தால் நமது நிலப்பரப்பில் 60 முதல் 70 சதவீதம் நில அதிர்வு மண்டலங்கள் III IV மற்றும் V மிதமான முதல் உயர் நில அதிர்வு மண்டலங்களில் அமர்ந்திருக்கிறது நீங்கள் இந்த கட்டமைப்புகளைப் பார்த்தால் அவற்றில் பெரும்பாலானவை இந்த தொடர்புகள் இந்த இணைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் எந்த நில அதிர்வு எதிர்ப்பு அம்சத்தையும் கொண்டிருக்காது எனவே எங்களைப் போன்ற ஒரு நாட்டில் நிலநடுக்க பாதுகாப்பு அல்லது நிலநடுக்க அபாயத்தைக் குறைப்பது இத்தகைய கட்டுமானங்களில் வசிக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது நாங்கள் இங்கே இத்துடன் நிறுத்தி எங்கள் அடுத்த விரிவுரையில் கொத்து கட்டுமானத்தின் அறிமுக அம்சங்களில் எங்கள் விரிவுரையைத் தொடர்கிறோம்